vlcsnap 2018 11 05 09h46m06s46 நாம் இந்தப் பாடத்தொகுப்பின் கடைசிப் பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது டி மோட்டாரின் ஸ்பீட் கன்ட்ரோல் பற்றி பார்ப்போம் நமக்கு ஏற்கனவே Eb ∅Zn 60 P A என்னும் சூத்திரம் நன்கு தெரியும் இதே சூத்திரத்தை வேறு எங்கேனும் எழுதும் போது நான் கேபிடல் N உபயோகப்படுத்தி இருக்கலாம் எனவே குழப்பம் இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கே அடைப்புக்குறிக்குள் n N என்று கொடுத்துள்ளேன் இதே Eb யை Eb V ஆர்மெச்சூர் சர்க்யூட் டிராப் என்றும் எழுதலாம் அதாவது Eb V Iara vlcsnap 2018 11 05 09h46m52s191 டி மோட்டாரின் ஸ்பீடை மாற்றுவதற்கு பின்வரும் ஏதேனும் ஒரு முறையைப் பயன்படுத்தலாம் 1 மோட்டார் ஆர்மெச்சூர் க்கு வழங்கும் சப்ளை வோல்டேஜை மாற்றுவதன் மூலமாக 2 ஆர்மெச்சூர் சர்க்யூட்டுடன் ரெசிஸ்டன்ஸை நுழைத்து ஆர்மெச்சூர் க்கு வழங்கப்படும் வோல்டேஜை குறைத்து அதன் வழி ஆர்மெச்சூரின் கரண்ட்டை மாற்றுவதன் மூலமாக 3 ஃபீல்டு கரண்ட்டை மாற்றுவதன் வழி ஃபீல்டு ப்ளக்ஸை மாற்றுவதன் மூலமாக ஆக இந்த மூன்று வழிகள் மூலம் டி மோட்டாரின் ஸ்பீடை கன்ட்ரோல் செய்ய முடியும் vlcsnap 2018 11 05 09h47m30s112 முதலில் டி ஷண்ட் மோட்டாரின் ஸ்பீடு கன்ட்ரோல் பற்றி பார்ப்போம் vlcsnap 2018 11 05 09h48m53s179 டி ஷண்ட் மோட்டாரைப் பொறுத்தவரை அதனுடைய ஃபீல்டு பலத்தை கன்ட்ரோல் செய்வதன் மூலமாக மோட்டாரின் ஸ்பீடைக் கன்ட்ரோல் செய்ய முடியும் இதை ஃபீல்டு ரெகுலேட்டிங் ரெசிஸ்டன்ஸை சரிசெய்வதன் மூலமாக அடையலாம் இது தான் பொதுவான ஸ்பீட் கன்ட்ரோல் முறையாகும் இப்பொழுது சர்க்யூட்டைப் பார்த்தால் இது தான் ஃபீல்டு வைண்டிங் இது கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ள வேரியபல் ரெசிஸ்டன்ஸ் இதனை மாற்றினால் ஃபீல்டு கரண்ட்டும் மாறும் இப்பொழுது ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை Rf என்றும் கூடுதல் ரெசிஸ்டன்ஸை Rf என்றும் வைத்துக் கொண்டால் ஃபீல்டு கரண்ட்டை பின் வருமாறு கண்டுபிடிக்கலாம் If VRf Rf இதில் Rf என்பது நிலையான ரெசிஸ்டன்ஸ் ஆகும் Rfஎன்பது வேரியபல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஒரு வேளை Rfஐ மாற்றினால் ஃபீல்டுடன் ரெசிஸ்டன்ஸ் கூட்டப்பட்டு ஃபீல்டு கரண்ட் குறையும் இந்த ஃபீல்டு கரண்ட்டிற்கு ப்ரபோஷனல் ஆக ப்ளக்ஸ் உள்ளதால் ப்ளக்ஸ் ம் குறையும் அதனால் ஸ்பீட் அதிகமாகும் ஃபீல்டு கரண்ட் ப்ளக்ஸ் என்பதால் ஃபீல்டு கரண்ட் அதிகமானால் ப்ளக்ஸ் ம் அதிகமாகும் ஃபீல்டு கரண்ட் குறைந்தால் ப்ளக்ஸ் ம் குறையும் இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு சர்க்யூட் கனெக்ஷன்கள் காட்டப்பட்டுள்ளது இந்தப் படத்தில் எக்ஸ் ஆக்சிஸில் ஃபீல்டு கரண்ட் அல்லது ப்ளக்ஸ் எடுத்துள்ளோம் Y ஆக்சிஸில் ஸ்பீட் n எடுத்துள்ளோம் vlcsnap 2018 11 05 09h50m00s84 இந்த சர்க்யூட் டயக்ராமில் ஒரு வேரியபல் ரெசிஸ்டன்ஸை ஷண்ட் ஃபீல்டுடன் சீரிஸ் ஆக இணைத்துள்ளோம் vlcsnap 2018 11 05 09h52m20s200 vlcsnap 2018 11 05 09h51m49s154 ஆக அப்ளைட் வோல்டேஜ் மற்றும் பேக் ஈ கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் நிலையில் ஸ்பீட் ஆனது ப்ளக்ஸிற்கு இன்வெர்சிலி ப்ரபோஷனல் ஆக உள்ளது நமக்கு பேக் ஈ ன் ஈக்குவேஷன் Eb K∅ n முன்னரே தெரியும் இங்கு உள்ள ∅ என்பது ஃபீல்டு கரண்ட்டிற்கு ப்ரபோஷனல் ஆக இருக்கும் இங்கு அப்ளைட் வோல்டேஜ் மற்றும் பேக் ஈ கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் போது அதாவது வோல்டேஜ் எதையும் மாற்றாத போது ஸ்பீட் இன்வெர்சிலி ப்ரபோஷனல் டூ ப்ளக்ஸ் எனப் படித்தோம் அது எவ்வாறு என இந்த ஈக்குவேஷன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இங்கு Eb K∅n என்னும் ஈக்குவேஷனில் Eb யை கான்ஸ்டன்ட் என எடுத்துக் கொண்டால் நமக்கு n α 1∅ என வரும் இதில் ∅ ஃபீல்டு கரண்ட் ஆக ஃபீல்டு கரண்ட் அதிகமானால் ஸ்பீட் n குறையும் மற்றும் ஃபீல்டு கரண்ட் குறைந்தால் ஸ்பீட் n அதிகமாகும் ஆக இதனுடைய இயல்பை வரைந்தால் நமக்கு ரெக்டேங்குலர் ஹைபர்போலா கிடைக்கும் vlcsnap 2018 11 05 09h53m03s122 ஆக ஷண்ட் ஃபீல்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தினால் ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் குறைந்து ப்ளக்ஸ் குறைந்து ஸ்பீடை அதிகப்படுத்தும் காரணம் ஸ்பீடு இன்வெர்சிலி ப்ரபோஷனல் டூ ப்ளக்ஸ் அதே போல ஷண்ட் ஃபீல்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸை குறைத்தால் ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் அதிகமாகி ப்ளக்ஸ் அதிகமாகி ஸ்பீடை குறைக்கும் இது மற்றொரு வழிமுறை ஆகும் vlcsnap 2018 11 05 09h53m59s165 அடுத்தது ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கன்ட்ரோல் முறை இதில் வேரியபல் ரெசிஸ்டன்ஸ் R என்பதை ஆர்மெச்சூர் சர்க்யூட்டுடன் சீரிஸாக இணைக்கப்பட்டுள்ளது இங்கு ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ra மிகக் குறைவானதாக இருக்கும் இங்கு ஃபீல்டு கரண்ட் இருக்கும் இப்பொழுது இந்த சர்க்யூட்டிற்கு கே பயன்படுத்தினால் நமக்கு Eb V Ia R ra எனக் கிடைக்கும் vlcsnap 2018 11 05 09h54m42s88 எனவே ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தினால் அதாவது கேபிடல் R மதிப்பினை அதிகப்படுத்தினால் ட்ராப் அதிகமாகும் அதனால் பேக் ஈ Eb குறையும் இந்த பேக் ஈ Eb K ∅ n என நமக்கு முன்பே தெரியும் இதன்படி பார்த்தால் Eb குறைந்தால் ஸ்பீட் n ம் குறையும் இந்த முறையில் வோல்டேஜ் மற்றும் ஃபீல்டு கரண்ட்டை கான்ஸ்டன்ட் ஆக வைத்துள்ளோம் அதாவது ஃபீல்டுடன் எதுவும் இணைக்கவில்லை எனவே ப்ளக்ஸ் ம் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் அதனால் Eb குறையும் போது ஸ்பீடும் குறைகிறது இந்த உறவுமுறை லீனியர் ஆக இருக்கும் ஆக இந்த முறையில் என்ன தான் நடக்கும் மோட்டாரின் ஸ்பீடைக் குறைக்க மட்டுமே முடியும் அதிகப்படுத்த முடியாது இதன் பண்பியல்புகளை எளிதாக வரையலாம் vlcsnap 2018 11 05 09h55m32s65 எனவே இந்த வகை ஸ்பீடு கன்ட்ரோலை மீண்டும் சுருக்கமாகப் பார்க்கலாம் ஆர்மெச்சூருடன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேபிடல் R ஐ இணைத்தால் வோல்டேஜ் டிராப் ஏற்படும் அதனால் பேக் ஈ குறைந்து ஸ்பீடு குறையும் இதன் மூலம் மெஷினின் ஸ்பீடை குறைக்க மட்டுமே முடியும் ஆக இது ஷண்ட் மோட்டாருக்கானது சீரிஸ் மோட்டாரின் ஸ்பீடு கன்ட்ரோலைப் பார்க்கலாம் சீரிஸ் மோட்டாரில் ஃபீல்டு வைண்டிங் ஆனது ஆர்மெச்சூருக்கு சீரிஸாக இணைக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது ஒரு டைவர்ட்டரை ஃபீல்டு வைண்டிங்கிற்கு பேரலல் ஆக இணைக்கப் போகிறோம் இந்த டைவர்ட்டர் என்பது ஒரு வேரியபல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது போன்ற பேரலர் சர்க்யூட்டை நாம் டி சர்க்யூட் ஆய்வில் படித்துள்ளோம் எனவே மொத்த ஆர்மெச்சூர் கரண்ட் Ia இந்த இரண்டு பாதையிலும் செல்லும் அதாவது டைவர்ட்டரில் I ஆகவும் ஃபீல்டு வைண்டிங்கில் If ஆகவும் எனவே Ia If I ஆக இந்த ஃபீல்டு கரண்ட்டினை டைவர்ட்டர் மூலமாக கன்ட்ரோல் செய்ய முடியும் இந்த டைவர்ட்டர் ஆனது கரண்ட்டினை திசை திருப்பி விடுவதால் அதற்கு இந்தப் பெயர் வைத்துள்ளோம் இதனை ஒரு வேரியபல் ரெசிஸ்டன்ஸ் மூலம் அடையலாம் ஆக இந்த முறையில் எக்சைடேஷன் கரண்ட்டை மாற்றுவதன் மூலம் ஃபீல்டு ப்ளக்ஸை மாற்றி அதன்வழி சீரிஸ் மோட்டாரின் ஸ்பீடை கன்ட்ரோல் செய்கிறோம் இங்கு எக்சைடேஷன் கரண்ட் என்பது ஃபீல்டு கரண்ட் ஆகும் vlcsnap 2018 11 05 09h56m29s138 இந்த டைவர்ட்டர் என்பது ஒரு ரெகுலேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இதை தேவைக்கேற்ப மாற்றுவதன் மூலம் மெயின் கரண்ட்டை விருப்பப்பட்ட அளவிற்கு செலுத்தி மோட்டாரைக் கன்ட்ரோல் செய்யலாம் இது ஒரு வழி vlcsnap 2018 11 05 09h57m44s114 மாற்று ஏற்பாடாக டேப்டு ஃபீல்டு கன்ட்ரோல் மூலம் சீரிஸ் ஃபீல்டு டர்ன்ஸ்களை மாற்ற இயலும் அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் இங்கு சீரிஸ் ஃபீல்டு உள்ளது இதில் பல இடங்களில் டேப் செய்துள்ளோம் உதாரணத்திற்கு இந்த டேப் உடன் ஆர்மெச்சூர் இணைக்கப்பட்டால் கரண்ட்டின் பாதை இதுவாக இருக்கும் இங்கு ஆர்மெச்சூரில் எதுவும் குறிக்காமல் விட்டுள்ளேன் இது A1 இது A2 இது மற்றும் இது ஆக இந்த டேப் ஐ இங்கிருந்து இங்கு மாற்றுவதன் மூலம் ஃபீல்டில் செல்லும் கரண்ட்டினை கன்ட்ரோல் செய்ய முடியும் எனவே தான் டேப்டு ஃபீல்டு கன்ட்ரோல் என்கிறோம் இதன் வழி சீரிஸ் மோட்டாரின் ஸ்பீடை கன்ட்ரோல் செய்ய முடியும் இது சம்பந்தப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகளை முதலாம் ஆண்டு மாணவர்கள் என்பதால் நான் காட்டவில்லை vlcsnap 2018 11 05 09h58m55s60 அடுத்து மூன்றாவது வகை இதில் சீரிஸ் மோட்டாரின் ஃபீல்டு வைண்டிங்குடன் ரெசிஸ்டன்ஸ் R ஆனது சீரிஸாக இணைக்கப்படுகிறது இந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றினால் பேக் ஈ ல் மாற்றம் ஏற்பட்டு மோட்டாரின் ஸ்பீடும் மாறும் இங்கு Rse என்பது ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ra என்பது ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் R என்பது புதிதாக சேர்க்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் ஆக பேக் ஈ Eb V IaR Rse ra vlcsnap 2018 11 05 09h59m38s236 ஆக இந்த ஈக்குவேஷன் படி சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸைக் கூட்டினால் டிராப் அதிகமாகி பேக் ஈ அதனால் மோட்டாரின் ஸ்பீடும் குறையும் இது ஷண்ட் மோட்டாரின் ஆர்மெச்சூர் கன்ட்ரோல் போல் உள்ளது vlcsnap 2018 11 05 10h00m15s90 vlcsnap 2018 11 05 10h00m37s45 அடுத்ததாக டி மோட்டாரின் ரொடேஷன் ரிவர்சலைப் பார்ப்போம் முதலில் டி ஷண்ட் மோட்டார் எடுத்துக் கொள்வோம் இங்கு ஷண்ட் மோட்டாரின் கனெக்ஷன் காட்டப்பட்டு உள்ளது இதில் F1 F2 என்பது ஃபீல்டு டெர்மினல் மற்றும் A1 A2 என்பது ஆர்மெச்சூர் டெர்மினல் இப்பொழுது ரொடேஷன் ரிவர்சலுக்காக F1 F2 ஃபீல்டு டெர்மினல்களை மாற்றி கனெக்ட் செய்வோம் அது இரண்டாவது படத்தில் உள்ளது முதலில் கரண்ட் ஆனது F1 F2 எனும் திசையில் சென்றது இப்பொழுது புதிய சர்க்யூட்டில் F2 F1 திசையில் செல்கிறது அடுத்து டார்க் ஆனது ∅Ia என்பதற்கு ப்ரபோஷனல் ஆக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இதில் ∅ ஃபீல்டு கரண்ட் ஆக இங்கு ஃபீல்டு வைண்டிங் கரண்ட் ரிவர்ஸ் திசையில் செல்வதால் மெஷினானது முன்னர் சுற்றிக் கொண்டிருந்த கிளாக் வைஸ் திசைக்கு எதிராகச் சுற்றும் இங்கு ஃபீல்டு வைண்டிங் மட்டும் தான் ரிவர்ஸ் செய்யப்பட்டுள்ளது vlcsnap 2018 11 05 10h01m26s38 இப்பொழுது F1 F2 ஃபீல்டை அப்படியே வைத்துக் கொண்டு ஆர்மெச்சூர் டெர்மினல்கள் A1 A2 வை இடைமாற்றம் செய்யுங்கள் அதாவது பாசிட்டிவ் டெர்மினலை A2 விற்கும் நெகட்டிவ் டெர்மினலை A1க்கும் இணைத்துள்ளேன் ஆக ஆர்மெச்சூர் கரண்ட் ரிவர்ஸ் திசையில் பயனிக்கும் ஆனால் ஃபீல்டு கரண்ட் திசையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை எனவே இங்கு மெஷின் எதிர் திசையில் சுற்றத் தொடங்கும் ஆக மெஷினை ரிவர்ஸ் திசையில் சுற்ற வைக்க விரும்பினால் ஒன்று ஃபீல்டு டெர்மினல்களை மட்டும் இடைமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது ஆர்மெச்சூர் டெர்மினல்களை மட்டும் இடைமாற்றம் செய்ய வேண்டும் இரண்டையும் அதாவது F1 F2 மற்றும் A1 A2 வையும் இடைமாற்றம் செய்தால் மோட்டர் அதே திசையில் தான் சுற்றும் திசை மாறாது காரணம் டார்க் என்பது ∅Ia பெருக்கலுக்கு ப்ரபோஷனல் ஆக இருக்கும் ஆக ∅ மற்றும் Ia இரண்டையும் மாற்றினால் மோட்டார் அதே திசையில் தான் சுழலும் அடுத்தது டெர்மினல் வோல்டேஜ் மாற்றம் என்ன செய்யும் என்று பார்ப்போம் இப்பொழுது வோல்டேஜ் டெர்மினல்களை அதாவது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ஆகியவற்றை இடைமாற்றம் செய்தால் மோட்டார் ஆனது அதே திசையில் தான் சுற்றும் இதை நீங்கள் ஆய்வகத்தில் கூட செய்து பார்க்கலாம் காரணம் இங்கு வோல்டேஜ் டெர்மினல்கள் இடைமாற்றம் செய்யப்படும்போது ஃபீல்டு கரண்ட் மற்றும் ஆர்மெச்சூர் கரண்ட் ஆகிய இரண்டின் திசையும் மாறிவிடுகிறது டார்க் என்பது ∅Ia பெருக்கலுக்கு ப்ரபோஷனல் ஆக இருக்கும் இங்கு ∅ மற்றும் Ia ஆகிய இரண்டும் மாறியதால் மோட்டார் அதே திசையில் தான் சுழல நேரிடும் ஆக மூன்று எளிய விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வோல்டேஜ் பொலாரிட்டியை மாற்றினால் மெஷின் அதே திசையில் சுற்றும் ஃபீல்டு அல்லது ஆர்மெச்சூர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை திசை மாற்றினால் மோட்டார் எதிர்திசையில் சுற்றும் இரண்டையும் திசை மாற்றினால் மோட்டார் திசை மாற்றி சுற்றாது vlcsnap 2018 11 05 10h02m04s155 இதே போல் சீரிஸ் மோட்டாருக்குப் பார்க்கலாம் இதில் F1 F2 என்பது ஃபீல்டு டெர்மினல் மற்றும் A1 A2 என்பது ஆர்மெச்சூர் டெர்மினல் இப்பொழுது F1 F2 ஃபீல்டு டெர்மினல்களை மாற்றி கனெக்ட் செய்வோம் கரண்ட் F2 F1 திசையில் செல்லத் தொடங்கும் vlcsnap 2018 11 05 10h02m35s209 அதனால் கிளாக்வைஸ் திசையிலிருந்து ஆன்ட்டி கிளாக்வைஸ் திசையில் மெஷின் சுற்றத் தொடங்கும் முன்பு பார்த்தது போல வோல்டேஜ் பொலாரிட்டியை மாற்றினால் மெஷின் அதே திசையில் சுற்றும் ஃபீல்டு அல்லது ஆர்மெச்சூர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை திசை மாற்றினால் மோட்டார் எதிர்திசையில் சுற்றும் இரண்டையும் திசை மாற்றினால் மோட்டார் திசை மாற்றி சுற்றாது vlcsnap 2018 11 05 10h03m09s37 அடுத்ததாக ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் ஒரு சீரிஸ் மோட்டாரானது அதன் டெர்மினல்களுக்கு இடையில் 1Ω எனும் ரெசிஸ்டன்ஸைக் கொண்டிருக்கிறது இந்த மோட்டார் ஒரு ஃபேனை இயக்குகிறது அந்த ஃபேனுடைய டார்க் ஆனது ஸ்பீடு ஸ்கொயருக்கு ப்ரபோஷனல் ஆக இருக்கிறது இந்த மோட்டார் 230 வோல்ட்டில் 300 ஆர் ல் சுற்றி 15 ஆம்பியர் கரண்ட்டினை எடுத்துக் கொள்கிறது இப்பொழுது வோல்டேஜை அதிகப்படுத்தி இந்த ஃபேனின் ஸ்பீடை 375 ஆர் ஆக உயர்த்த வேண்டும் எனவே அதற்குத் தேவையான வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஆகியவற்றை கண்டுபிடியுங்கள் vlcsnap 2018 11 05 10h04m02s62 நாம் ஏற்கனவே டார்க் T ∅Ia என்பதை அறிந்திருக்கிறோம் இங்கு சீரிஸ் மோட்டாருக்கு ∅ Ia என்பதால் T Ia2 என எழுதலாம் vlcsnap 2018 11 05 10h04m50s24 vlcsnap 2018 11 05 10h05m30s163 மேலும் கேள்வியில் T n2 எனக் கொடுத்துள்ளனர் ஆரம்ப நிலையில் உள்ள ஸ்பீடை n1 என்றும் கரண்ட்டை Ia1 என்றும் டார்க்கை T1 என்றும் எடுத்துக் கொள்வோம் இதே போல மோட்டாரின் புதிய இயக்க நிலையில் ஸ்பீடை n2 என்றும் கரண்ட்டை Ia2 என்றும் டார்க்கை T2 என்றும் எடுத்துக் கொள்வோம் ஆக டார்க் ஈக்குவேஷனை T1 T2 Ia1 Ia22 என எழுதலாம் இங்கு இந்த டார்க் ஆனது T n2 என்றிருப்பதால் இறுதியாக T1 T2 Ia1 Ia22 n1 n22 எனக் கிடைக்கும் இது ஈக்குவேஷன் 3 vlcsnap 2018 11 05 10h06m35s46 இங்கு n1 300 ஆர் n2 375 ஆர் Ia1 15 ஆம்பியர் என்னும் மதிப்புகளை உபயோகித்தால் நமக்கு Ia2 18 75 ஆம்பியர் கிடைக்கும் அடுத்து பேக் ஈ Eb1 230 15 1 215 வோல்ட் மற்றும் Rse ra 1 Ω vlcsnap 2018 11 05 10h07m13s170 அடுத்து இரண்டாம் வழக்கில் Ia2 18 75 ஆம்பியர் மற்றும் Rse ra 1 Ω ஆக Eb2 V 18 75 1 V 18 75 இதனைத் தீர்ப்பதற்கு நமக்கு V ன் மதிப்பு தேவை பேக் ஈ Eb α ∅n என்பது நாம் அறிந்ததே இதனை அடிப்படையாகக் கொண்டு Eb1Eb2 ∅1n1∅2n2 Ia1n1Ia2n2 என எழுதலாம் ஆக நம்மிடம் இருக்கும் மதிப்புகளைப் பொருத்தினால் Eb1Eb2 1530018 75375 215V 18 75 என்று கிடைக்கும் இதைத் தீர்த்தால் V 354 65 வோல்ட் எனக் கிடைக்கும் இது ஒரு எளிய சிக்கல் ஆகும் அனைத்து சூத்திரங்கள் மற்றும் உறவுமுறைகளை விரல் நுனியில் வைத்திருந்தால் போதும் சுலபமாக தீர்த்து விடலாம் vlcsnap 2018 11 05 10h08m02s148 இப்பொழுது இன்னொரு உதாரணம் ஒரு சீரிஸ் மோட்டாரானது குறிப்பிட்ட ஒரு லோடில் இயங்கும் போது 500 வோல்ட் 40 ஆம்பியர் கரண்ட்டினை எடுத்துக் கொள்ளும் லோட் டார்க் ஆனது ஸ்பீட் க்யூபிற்கு ஏற்றாற்போல் மாறக் கூடியது இந்நிலையில் மோட்டாரின் ஸ்பீடை அதன் உண்மையான மதிப்பிலிருந்து 80 சதவீத அளவு குறைக்க எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சேர்க்க வேண்டும் இங்கு ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸைக் கவனத்தில் கொள்ள வேண்டாம் ஆக மோட்டாரின் ஆரம்ப நிலை ஸ்பீடு n என்றால் அதனை 0 8n அளவிற்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் தேவை என்பது தான் கேள்வி vlcsnap 2018 11 05 10h09m14s98 சீரிஸ் மோட்டாரைப் பொறுத்தவரை டார்க் T α Ia2 மற்றும் இங்கு லோட் டார்க் என்பது T α n2 எனவே இதிலிருந்து T1T2 Ia1Ia22 n1n23 என எழுதலாம் இங்கு Ia1 40 ஆம்பியர் V 500 வோல்ட் மோட்டாரின் ஆரம்ப நிலையில் உள்ள ஸ்பீடு ஆனது n1 n என்றால் இதனை 80 சதவீதம் குறைக்க வேண்டும் ஆக n2 0 எனவே n1n2 10 vlcsnap 2018 11 05 10h09m59s48 இந்த மதிப்புகளைப் பொருத்தினால் 22 10 ஆக Ia2 28 62 ஆம்பியர் இங்கு Eb1 500 வோல்ட் மற்றும் Eb2 500 Ia2R இந்த R தான் புதிதாக சேர்க்கப் படவேண்டிய ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இதைக் கொண்டு Eb1Eb2 500500 Ia2R ∅1n1∅2n2 Ia1n1Ia2n2 40128 620 8 என்று எழுதி எளிமைப்படுத்தினால் நமக்கு R 7 47 Ω எனக் கிடைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை தான் நாம் சர்க்யூட்டில் நுழைக்க வேண்டும் vlcsnap 2018 11 05 10h10m25s39 அடுத்து எ ஒரு 250 வோல்ட் ஷண்ட் மோட்டார் ra 0 5 Ω மற்றும் Rf 250 Ω என்னும் மதிப்பினைக் கொண்டு இருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் லோட் டார்க் கை இயக்கும் போது 500 ஆர் ல் சுற்றி 30 ஆம்பியர் கரண்ட்டினை எடுத்துக் கொள்ளும் இப்பொழுது இந்த மோட்டாருடைய ஸ்பீடினை 750 ஆர் என்னும் அளவிற்கு உயர்த்த விரும்புகிறோம் இதனை அடைய ஷண்ட் ஃபீல்டு சர்க்யூட்டில் சேர்க்கப்பட வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுக்கப்பட்டவை ra 0 5 Ω Rf 250 Ω Ia1 30 ஆம்பியர் n1 500 ஆர் பி எம் லோட் டார்க் கான்ஸ்டன்ட் vlcsnap 2018 11 05 10h11m35s223 இந்நிலையில் பேக் ஈ எம் Eb1 V Ia1ra 250 300 5 235 வோல்ட் இரண்டாம் வழக்கில் நாம் மோட்டாரின் ஸ்பீடை 750 ஆர் ற்கு உயர்த்த வேண்டும் அதற்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸை அதாவது R ஐ இங்கே நுழைக்க வேண்டும் என்பது தான் கேள்வி இந்நிலையில் கரண்ட் Ia2 என வைத்துக் கொண்டால் Eb2 V Ia2ra 250 0 5Ia2 vlcsnap 2018 11 05 10h12m14s114 இரண்டாம் வழக்கிற்கான சர்க்யூட் டயக்ராம் இங்கு காட்டப்பட்டு உள்ளது Eb α ∅n என்பது நாம் அறிந்ததே இதனை அடிப்படையாகக் கொண்டு Eb1Eb2 ∅1n1∅2n2 இங்கு n1 500 ஆர் பி மற்றும் n2 750 ஆர் எம் என்பதால் Eb1Eb2 500∅1750∅2 2∅13∅2 எனக் கிடைக்கும் இது தான் ஈக்குவேஷன் 3 vlcsnap 2018 11 05 10h12m44s154 டார்க் T α ∅Ia இங்கு டார்க் கான்ஸ்டன்ட் ஆக உள்ளதால் T1 T2 அதாவது ∅1Ia1 ∅2Ia2 ஆக ∅1∅2 Ia2Ia1 Ia230 இது ஈக்குவேஷன் 4 vlcsnap 2018 11 05 10h14m45s84 ஆக ஈக்குவேஷன் 1 2 3 மற்றும் 4 ஆகியவற்றைக் கொண்டு 235250 0 5Ia2 23Ia230 எனக் கிடைக்கும் இதைத் தீர்த்தால் ஒரு க்வாட்ரேடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் இதன் மூலம் வரும் 2 விடைகளில் ஏதுவான ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே Ia2 46 ஆம்பியர் இதற்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும் vlcsnap 2018 11 05 10h16m03s73 வரைபடம் ஏ வில் இருந்து If1 250250 1 ஆம்பியர் எனக் கிடைக்கும் இரண்டாம் வழக்கில் நாம் புது ரெசிஸ்டன்ஸை சேர்க்க வேண்டும் ஆகவே வரைபடம் பி யில் இருந்து புது ஃபீல்டு கரண்ட்டை If2 250R Rf 250R 250 என எழுதிக் கொள்ளலாம் vlcsnap 2018 11 05 10h17m07s224 ஈக்குவேஷன் 4ல் இருந்து ∅1Ia1 ∅2Ia2 என்று எழுதி பின்னர் அதனை ∅1∅2 If1If2 Ia2Ia1 4630 என்று மாற்றலாம் அதாவது 1If2 4630 இப்பொழுது இந்த உறவுமுறையையும் மற்றும் முன்னர் பார்த்ததையும் சமன்படுத்தி If2 250R 250 3046 இதிலிருந்து R 134 Ω எனக் கிடைக்கும் vlcsnap 2018 11 05 10h17m43s74 அடுத்தது எ ஒரு 6 போல் லேப் கனக்டட் 230 வோல்ட் ஷண்ட் மோட்டாரானது 410 ஆர்மெச்சூர் கண்டக்டர்களைக் கொண்டுள்ளது ஃபுல் லோடில் 41 ஆம்பியர் கரண்ட்டினை எடுக்கும் ப்ளக்ஸ் பெர் போல் 0 05 வெபர் ra 0 1 Ω Rf 230 Ω கான்டாக்ட் டிராப் பெர் ப்ரஷ் 1 வோல்ட் இந்நிலையில் ஃபுல் லோடில் உள்ள மோட்டார் ஸ்பீடினைக் கண்டுபிடியுங்கள் vlcsnap 2018 11 05 10h18m32s49 கொடுக்கப்பட்டவை P 6 லேப் கனக்டட் என்பதால் A P 6 Z 410 IL 41 ஆம்பியர் ப்ளக்ஸ் ∅ 0 05 வெபர் ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ra 0 1 Ω டெர்மினல் வோல்டேஜ் V 230 வோல்ட் Rf 230 Ω கான்டாக்ட் டிராப் பெர் ப்ரஷ் 1 வோல்ட் இங்கு 2 ப்ரஷ்கள் உள்ளதால் மொத்த கான்டாக்ட் டிராப் Δe 12 2 வோல்ட் முதலில் ஃபீல்டு கரண்ட்டை கண்டுபிடிப்போம் If VRf 230230 1 ஆம்பியர் vlcsnap 2018 11 05 10h19m16s195 கே உபயோகித்து ஆர்மெச்சூர் கரண்ட்டைக் கண்டுபிடிப்போம் அதாவது Ia IL If 41 1 40 ஆம்பியர் அடுத்து Eb V Iara Δe 230 400 1 2 224 வோல்ட் எனக் கிடைக்கும் மேலும் Eb ∅Zn 60 P A என்பதும் நமக்குத் தெரியும் இவை இரண்டையும் சமன்படுத்தி அனைத்து மதிப்புகளையும் பொருத்தி எளிமைப்படுத்தினால் நமக்கு n 655 6 ஆர் எனக் கிடைக்கும் எனவே n 655 6 ஆர் என்பது தான் விடை ஆக இந்த சிக்கல்கள் அனைத்துமே மிகவும் எளிய ஒன்று தான் அடிப்படை விஷயங்களைக் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் என்பதால் இந்தப் பாடத்தை அனைவரும் படிப்பதற்கு எதுவாக நான் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் இன்டக்ஷன் மெஷின் டி மோட்டார் ஆகியவற்றைப் பற்றி அடிப்படையான விஷயங்களை மட்டும் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் விரிவாக நான் எதையுமே விவாதிக்கவில்லை